மீண்டும் வருக இப்போது நாங்கள் ரூட்டிங் பற்றி சில தலைப்புகளை விவாதிக்கிறோம் இப்போது நாங்கள் ஏற்கனவே தரைத் திட்டமிடல் மற்றும் இடவமைப்பு பற்றிய சிக்கல்களைப் பற்றி விவாதித்தோம் நிச்சயமாக தேவைப்படும் இடங்களில் பகிர்வு செய்வதற்கான துணைப் பிரச்சினையுடன் இப்போது நாம் ரூட்டிங்ன் மிக முக்கியமான கட்டத்தைப் பார்ப்போம் அது ஏன் தேவைப்படுகிறது மற்றும் பல்வேறு வகையான ரூட்டிங் என்ன எனவே கிரிட் ரூட்டிங் என்று அழைக்கப்படும் ஒன்றைத் தொடங்குகிறோம் எனவே தொடங்குவதற்கான ரூட்டிங் அடிப்படை சிக்கலைப் பார்ப்போம் எனவே செல் இடவமைவு முடிந்ததும் செல்கள் அல்லது தொகுதிகள் சிலிக்கான் தரையில் வைக்கப்படுகின்றன என்று நான் கூறியது போல வலைகளின் விவரக்குறிப்பின் படி அனைத்து ஊசிகளையும் நாம் இணைக்க வேண்டும் இந்த செயல்முறை ரூட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் ரூட்டிங் செயல்முறையை முடித்தவுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் கம்பிகள் ஊசிகளுக்கு இடையில் இயங்குவதற்கான துல்லியமான பாதைகளை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் இப்போது வழக்கமாக இந்த ரூட்டிங் சிலிக்கானில் உள்ள உலோக அடுக்குகளில் மேற்கொள்ளப்படுகிறது எனவே நவீன வி ஐ தொழில்நுட்பத்தில் பல உலோக அடுக்குகள் உள்ளன அவை வெவ்வேறு ஊசிகளை ஒன்றோடொன்று இணைக்கப் பயன்படுத்தப்படலாம் அவை வலைகளை முடிக்க வேண்டும் இப்போது ஒரு மிக முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் ரூட்டிங் முக்கியமானது ஏனெனில் ஒரு பொதுவான சிப்பில் உள்ள இணைப்புகள் நம்மை கிட்டத்தட்ட 30 சதவிகிதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவமைப்பு நேரத்திற்கும் மேலான பகுதிக்கும் கொண்டு செல்லக்கூடும் எனவே ரூட்டிங் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினையாகும் மேலும் ஒரு நல்ல ரூட்டிங் படி தொடர்ந்து ஒரு நல்ல இடவமைவுப்பு எங்களுக்கு சிறிய வடிவமைப்பு நேரங்களை மட்டுமல்ல சிறிய தளவமைப்பு பகுதியையும் தரும் எனவே ரூட்டிங் செய்வதற்கான முக்கிய நோக்கம் கம்பிகளை அமைப்பதற்குத் தேவையான மொத்த பரப்பைக் குறைப்பதாகும் எனவே பரவலாக நாம் 3 வகையான ரூட்டிங் பற்றி பேசுவோம் எனவே இந்த 3 வெவ்வேறு ரூட்டிங் செயல்முறைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இப்போது அடிப்படை பிரச்சினை ஒன்றே எங்களிடம் ஒரு தொகுதி அல்லது தொகுதிகள் உள்ளன அவை ஒரு மேற்பரப்பு 2 பரிமாண மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவற்றில் சில ஊசிகளை நாம் இணைக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலை 3 வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று ஏரியா ரூட்டிங் அல்லது கிரிட் ரூட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இங்கே யோசனை என்னவென்றால் எங்களிடம் தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளை தடைகளாகவும் கருதலாம் ஏனெனில் அந்த பகுதிகளை ஒன்றோடொன்று இணைக்க கோடுகளை இயக்குவதற்கும் இணைக்க வேண்டிய ஊசிகளின் தொகுப்பையும் பயன்படுத்த முடியாது கிரிட் ரூட்டிங் கூறுகையில் ஊசிகளை ஒன்றோடொன்று இணைக்க ஒரு நல்ல பாதையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் முழு வயரிங் ஒற்றை அடுக்கில் முடிக்கப்பட வேண்டும் இது மிகவும் குறிப்பிட்ட தேவை குளோபல் ரூட்டிங் மற்றும் விரிவான ரூட்டிங் ஆகியவை கைகோர்த்துச் செல்கின்றன குளோபல் ரூட்டிங் பல தொகுதிகள் அல்லது தொகுதிகள் இருக்கும் சிப்ஸ்களில் மிகவும் சிக்கலான சிக்கலுக்கு ஒன்றோடொன்று இணைக்க நிறைய அமைக்கப்பட்ட ஊசிகளும் இருக்கும் என்று கூறுகிறது எனவே ஒவ்வொரு ஒன்றோடொன்று வலைகளுக்கும் வலைகள் கடந்து செல்ல வேண்டிய பகுதிகளின் தோராயமான வரிசையை தீர்மானிக்க முயற்சிப்பீர்கள் இந்த செயல்முறை முடிந்ததும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒன்றோடொன்று அல்லது வயரிங் தேவைகளின் முழுமையான விவரக்குறிப்பு உள்ளது எனவே இப்போது விரிவான ரூட்டிங் படிப்படியாக அந்த ரூட்டிங் பகுதிகளில் சரியான கிடைமட்ட மற்றும் செங்குத்து உலோக பிரிவுகளை நாங்கள் உண்மையில் ஒதுக்குகிறோம் எனவே இடை இணைப்புகளை முடிக்க எனவே நீங்கள் இதைக் காட்சிப்படுத்தக்கூடிய பொதுவான ரூட்டிங் சிக்கல் உங்களிடம் எல்லைகளில் ஊசிகளைக் கொண்ட தொகுதிகள் உள்ளன உங்களிடம் ஒரு சமிக்ஞை வலைகள் இணைக்கப்பட வேண்டும் இந்த தொகுதிகள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளன தளவமைப்பு மேற்பரப்பில் உள்ள தொகுதிகளின் இடங்கள் நோக்கம் நிச்சயமாக பொருத்தமான பாதைகளைக் கண்டறிவதன் மூலம் தேவையான அளவு ஊசிகளை இணைக்க கம்பிகளை இயக்க முடியும் நிச்சயமாக நீங்கள் சில புறநிலை அளவுகோல்களைக் குறைக்க வேண்டும் இப்போது சூழ்நிலையைப் பொறுத்து உங்கள் முன்னுரிமைகளைப் பொறுத்து புறநிலை அளவுகோல்கள் வேறுபட்டிருக்கலாம் எனவே உரையாற்ற முயற்சித்த மற்றும் மேம்படுத்த முயற்சித்த மிக முக்கியமான புறநிலை அளவுகோல்களைப் பார்ப்போம் எனவே நீங்கள் ரூட்டிங் கம்பிகளின் அகலத்தை அல்லது நீங்கள் குறைக்க விரும்பும் ஒரு ரூட்டிங் மொத்த பரப்பைக் குறைக்க முயற்சி செய்யலாம் முடிந்தவரை அருகிலுள்ள கம்பிகளுக்கு இடையில் பிரிப்பதைக் குறைக்க விரும்புகிறீர்கள் ரூட்டிங் அடுக்குகளின் எண்ணிக்கை இவை போன்றவற்றைக் குறைக்க நாங்கள் முயற்சி செய்யலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு ஒற்றை உலோக அடுக்கில் எனது ரூட்டிங் முடிக்க முடியும் என்று நீங்கள் கூறலாம் அது உங்களிடம் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த விஷயம் ஆனால் ஒருமுறை ரூட்டிங் பெரும்பாலும் சாத்தியமில்லை என்பதை பின்னர் பார்ப்போம் உங்களுக்கு 2 அடுக்குகள் தேவைப்படலாம் உங்களிடம் 2 க்கும் மேற்பட்ட அடுக்குகள் இருந்தால் நீங்கள் இன்னும் சிறிய அல்லது பகுதி திறமையான ரூட்டிங் வைத்திருக்கலாம் அடுக்குகள் முழுவதும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது படத்தில் வருகிறது இது நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு பிரச்சினை நிச்சயமாக கடைசி புள்ளி மிகவும் முக்கியமானது இதை நாம் பின்னர் சமாளிப்போம் இதுதான் நாம் சில நேரக் கட்டுப்பாடுகளை முடிக்க வேண்டும் எனவே இப்போது ஏரியா ரூட்டிங் அல்லது கிரிட் ரூட்டிங் பிரச்சினைக்கு வருவோம் எனவே கிரிட் ரூட்டிங் என்ன சொல்கிறது தளவமைப்பு மேற்பரப்பு கட்டம் கலங்களின் செவ்வக வரிசையால் ஆனது என்று கருதப்படுகிறது எனவே இது போன்ற ஒன்று இது போன்ற எனது செவ்வக தளவமைப்பு மேற்பரப்பு எனக்கு உள்ளது எனவே மொத்த பரப்பளவு வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளில் அமைக்கப்பட்ட சில கட்ட கலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் இதை இப்படிச் சொல்லலாம் இப்போது அனைத்து கோடுகள் மற்றும் தொகுதிகள் இந்த கட்டம் கலங்களுடன் சீரமைக்கப்படும் நான் ஒரு தொகுதியை வைக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது இந்த கட்டம் கலத்துடன் சீரமைக்கப்படும் இது நான் வைத்த ஒரு தொகுதி இப்போது நான் சில ஒன்றோடொன்று இணைப்புகளை இயக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இது போன்ற ஒரு வரியை இயக்க விரும்புகிறேன் இது ஒன்றோடொன்று இணைப்பு வரி இது போன்ற இன்னொரு இடை இணைப்பு வரியை இயக்க விரும்புகிறேன் இப்போது சிலிக்கானின் மேற்பரப்பில் நீங்கள் ஒரே அடுக்கில் கோடுகளின் தொகுப்பை இயக்கும்போது அவை இணையாக இயங்குகின்றன என்று சொல்லட்டும் பின்னர் நீங்கள் சில அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களைப் போன்ற அளவுகோல்கள் இந்த வரிகளின் குறைந்தபட்ச அகலக் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இவை பொதுவாக ஒரு அடிப்படை அலகு நீளத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன λ இது அம்ச அளவு என அழைக்கப்படுகிறது இந்த அகல கட்டுப்பாடு 3 வரிகளுக்கு இடையில் பிரிக்கப்பட்டுள்ளது 2 கோடுகள் இருக்கலாம் 3 λ ஆக இருக்கலாம் எனவே இவை திருப்தி அடைய வேண்டிய தடைகள் இது கட்டம் பிரதிநிதித்துவம் என்று நான் ஏன் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கட்டத்தின் அளவு ஒவ்வொரு கட்டத்தின் இந்த அளவும் போதுமானதாக இருக்க வேண்டும் இதனால் அதன் வழியாக இயங்கும் கோட்டையும் பிரிப்பையும் கொண்டிருக்கலாம் எனவே இது போன்ற 2 அருகிலுள்ள கட்டம் கலங்கள் இருந்தால் அகலம் மற்றும் பிரிப்பு தடைகள் பற்றி கவலைப்படாமல் ஒன்றுக்கு ஒன்று இணையாக 2 வரிகளை பாதுகாப்பாக இயக்கலாம் கட்டம் செல்கள் எடுத்துக்காட்டாக போதுமானதாக இருக்க வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் கட்டம் கலத்தின் அகலம் குறைந்தபட்சம் 5 λ ஆக இருக்கும் எனவே இதுதான் யோசனை எனவே கட்டத்தில் உள்ள இந்த செல்கள் அவை தடைகளாக அல்லது இலவச கலமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன இதன் மூலம் நாம் ஒன்றோடொன்று இணைக்க முடியும் ஏற்கனவே 2 பரிமாண மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள சில தொகுதிகளைப் போலவே அவை தடைகளாக செயல்படலாம் எனவே அவற்றை இருண்ட நிறத்துடன் வண்ணமயமாக்குவதன் மூலம் அவற்றை கட்டத்தில் காண்பிப்போம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சில வலைகளும் அவை தடைகளாகக் காட்டப்படும் ஏனெனில் வலைகளின் வருங்கால இணைப்பிற்காக நாம் ஏற்கனவே தீட்டப்பட்ட வலைகளை கடக்கக்கூடாது இப்போது நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த ரூட்டிங் துணை சிக்கலில் நாங்கள் ஒரு அடுக்கு பாதையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அதாவது நாம் ஒரு உலோக அடுக்கிலிருந்து மற்றொன்றுக்கு கடக்கவில்லை எனவே 2 பரிமாண கட்டத்தில் 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் மூல புள்ளியிலிருந்து இலக்கு அல்லது இலக்கு புள்ளியுடன் இணைப்பதற்கான கட்டம் கலங்களின் வரிசையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சிக்கலை இப்படி பார்க்கலாம் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் இங்கே நாம் 2 பரிமாண கலத்தைக் காட்டியுள்ளோம் அங்கு இந்த இருண்ட தொகுதிகள் தடையைக் குறிக்கும் இதன் மூலம் நீங்கள் கம்பிகளை வைக்க முடியாது நான் இணைக்க வேண்டிய ஒரு மூலமும் இலக்கு புள்ளியும் என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் சில ரூட்டிங் வழிமுறை இது போன்ற ஒரு பாதையை கண்டுபிடித்தது இது நிழலாகக் காட்டப்பட்டுள்ளது பின்னர் நான் S மற்றும் T புள்ளிகளின் மற்றொரு தொகுப்பைக் கொண்டிருக்கலாம் அவை நாம் ஒன்றோடொன்று இணைக்க விரும்பலாம் எனவே அந்த நேரத்தில் இந்த நிழல் புள்ளிகள் தடைகளாக கருதப்படும் ஏனென்றால் அவை ஏற்கனவே இங்கே ஒரு வரியை அமைத்துள்ளன எனவே மற்ற செல்கள் கோடுகளை இடுவதற்கு இந்த செல்கள் இனி கிடைக்காது இப்போது கிரிட் ரூட்டிங் வழிமுறைகளை முக்கியமாக மேஸ் ரூட்டிங் மற்றும் வரி தேடல் வழிமுறைகள் என வகைப்படுத்தலாம் எனவே மேஸ் ரூட்டிங் வழிமுறையின் கீழ் நான் இப்போது கூறியது போல் 2 பரிமாண இடைவெளி கட்டங்கள் அல்லது கலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் எனவே பொதுவாகப் பயன்படுத்தப்படும் 2 வழிமுறை லீயின் வழிமுறை மற்றும் ஹாட்லாக் வழிமுறையைப் பற்றி விவாதிக்கப்படும் பின்னர் நாம் வரி தேடல் வழிமுறையை நோக்கி செல்வோம் அவை கணக்கீட்டு நேரத்தின் அடிப்படையில் அவை மிகவும் திறமையானவை என்பதைக் காண்போம் அவை தீர்வின் தரத்தின் அடிப்படையில் திறமையாக இருக்காது எனவே இங்கேயும் நாம் இரண்டு வழிமுறைகளைத் தேடுவோம் இறுதியாக ஸ்டெய்னர் மரம் சார்ந்த அணுகுமுறைகளைப் பற்றி ஒரு சுருக்கமான பார்வை விவாதிக்கப்படும் இப்போது மேஸ் இயங்கும் வழிமுறைகளிலிருந்து தொடங்கி இங்கே முழு ரூட்டிங் மேற்பரப்பும் கலங்களின் 2 பரிமாண கட்டத்தால் குறிக்கப்படுகிறது இந்த விஷயங்கள் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளன எல்லா ஊசிகளும் அனைத்து ஒன்றோடொன்று இணைப்புக் கம்பிகளும் தொகுதிகளுக்கான எல்லைப் பெட்டிகளாக இருக்கும் தடைகளும் அவை அனைத்தும் கட்டக் கோடுகளுடன் பொருந்தியுள்ளன என்று இங்கே கருதுகிறோம் உங்களிடம் 2 பரிமாண வரிசை கட்டங்கள் இருந்தால் எல்லாமே கட்டம் கோடுகளுடன் கிடைமட்ட மற்றும் செங்குத்தாக சீரமைக்கப்படும் நீங்கள் ஒரு தொகுதியை வைக்க முடியாது இதனால் அது அரை கலத்தை உள்ளடக்கியது மற்றும் அரை செல் மறைக்கப்படவில்லை அது அப்படி இல்லை கலங்களின் செங்குத்து மற்றும் கிடைமட்ட எல்லைகளைப் பொறுத்து எல்லாவற்றையும் சீரமைக்க வேண்டும் எனவே கலங்களின் அளவை ஒரு பொருத்தமான வழியில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவை இயங்கும் போது கம்பிகள் இடமளிக்கும்படி நான் சொன்னது போலவும் முழு கம்பி இடைவெளியையும் பொருத்துவதற்கு அவை பெரியதாக இருக்க வேண்டும் இதனால் 2 கம்பிகள் 2 இணையாக இயங்க முடியும் குறைந்தபட்ச பிரிப்பு தடை மீறல் இல்லாமல் கட்டம் கலங்களின் தொகுப்பு எனவே கம்பிகள் இயங்கும் பகுதியும் நான் சொன்னது போல் சீரமைக்கப்படுகின்றன கட்டம் கலங்களின் அளவு சரியான முறையில் வரையறுக்கப்படுகிறது இதனால் வெவ்வேறு வலைகளுக்கான கம்பிகள் அருகிலுள்ள செல்கள் வழியாக அனுப்பப்படலாம் நாம் சரியான அளவைச் செய்தால் கோடுகளின் அகலம் மற்றும் இடைவெளி தொடர்பான எங்கள் தடைகள் மீறப்படாது என்பதில் உறுதியாக உள்ளோம் இந்த மேஸ் ரூட்டிங் அவை உண்மையில் ஒரு ஜோடி புள்ளிகளை நிச்சயமாக ஒரு நேரத்தில் இணைக்கின்றன இந்த கட்டுப்பாடு எவ்வாறு என்பதை பின்னர் பார்ப்போம் நம்மிடம் பல புள்ளி வலைகளும் இருக்கலாம் எனவே இந்த செயல்முறையைப் பார்ப்போம் அதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குவோம் எனவே லீயின் வழிமுறை மிகவும் அடிப்படை மற்றும் கிளாசிக்கல் மேஸ் ரூட்டிங் வழிமுறை இது கருத்தில் மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான சிறப்பியல்பு என்னவென்றால் S மற்றும் T புள்ளிகளுக்கு இடையில் ஒரு பாதை இருந்தால் அது எப்போதும் கண்டறியப்பட்டது லீயின் வழிமுறை குறுகிய பாதையைக் கண்டறிய உத்தரவாதம் அளிப்பது மட்டுமல்லாமல் அடிப்படையில் இது முதல் தேடலைப் பயன்படுத்துகிறது தொடக்க புள்ளி S இலிருந்து தொடங்கி ஒரு அலை முன் வெளிப்படுவதைப் போல அருகிலுள்ள அனைத்து செல்களின் மட்டத்தையும் மட்டத்தால் ஆராய்வதன் மூலம் அகலமான முதல் தேடலை மேற்கொள்ள முயற்சிக்கிறது எனவே ஒரு ஒலியின் மூலத்தை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு அதிர்வு செய்கிறீர்கள் ஒலி அலைகள் அனைத்து திசைகளிலும் அலை முனைகளின் வடிவத்தில் வெளிவரத் தொடங்குகின்றன அலை முனைகள் எல்லா திசைகளிலும் நகர்கிறது போல அது இலக்கு புள்ளியைத் தொடும் வரை அல்லது கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் செல்லலாம் ஆகவே இது பயணிக்க வேண்டிய அலை முன்னால் மிகக் குறுகிய தூரம் என்பதை நீங்கள் அறிந்தவுடன் இலக்கு T புள்ளியை அடைய வேண்டும் எனவே T மற்றும் S இணைக்கக்கூடிய பாதையை நீங்கள் தீர்மானிக்கலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம் என்பது அடிப்படை யோசனை இந்த வழிமுறையில் இல்லாத அம்சங்கள் சிலவற்றில் நேர சிக்கலானது Ο ஆகும் N × N கட்டம் எனவே உங்களுக்கு Ο நேரம் தேவைப்படுகிறது அதுவும் வெளியிடம் சிக்கலானது Ο மட்டுமல்ல ஏனென்றால் நீங்கள் முழு கட்டம் 2 பரிமாண கட்டத்தையும் ஒரு தரவு கட்டமைப்பாக பிரதிநிதித்துவப்படுத்கிறீர்கள் அதில் நீங்கள் வழிமுறையை இயக்குகிறீர்கள் எனவே நேரம் மற்றும் வெளியிடம் சிக்கல்கள் இரண்டுமே மோசமான நிலையில் Ο ஆகும் எனவே இந்த வழிமுறை பரந்த அளவில் 3 கட்டங்களைக் கொண்டுள்ளது கட்டம் 1 அலை பரப்புதல் கட்டம் இது ஒரு செயல்பாட்டு செயல்முறை என்று கூறுகிறது எனவே என்ன செய்யப்படுகிறது படி i இன் போது நான் 1 உடன் தொடங்குகிறேன் 1 2 3 இந்த வழியில் நாம் தொடர்கிறோம் எனவே கட்டம் செல் S இலிருந்து i இன் மன்ஹாட்டன் தொலைவில் உள்ள கட்டம் செல்கள் அனைத்தும் என்னுடன் பெயரிடப்பட்டுள்ளன இதன் பொருள் என்ன ஒரு எளிய வரைபடத்தின் உதவியுடன் விளக்குகிறேன் உங்களிடம் எளிய 4 x 4 கிரிட் செல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் என் புள்ளி S இங்கே உள்ளது என்று சொல்லலாம் எனவே இந்த செயல்முறை என்ன சொல்கிறது என்றால் வெளியிடம் i இல் மன்ஹாட்டன் தூரத்தில் உள்ள அனைத்து கலங்களும் i 1 உடன் தொடங்குவோம் S இலிருந்து i இன் தூரம் i மதிப்புடன் பெயரிடப்படும் எனவே 1 மன்ஹாட்டன் தூரம் போன்ற பெயரிடப்பட்ட 4 கலங்கள் இங்கே இங்கே இங்கே மற்றும் இங்கே அவை அனைத்தும் ஒன்றுடன் பெயரிடப்பட்டுள்ளன பின்னர் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் i 2 குறிக்கப்பட்ட கலங்களுடன் தொடங்கி சுற்றுப்புறத்தில் செல்க எனவே S இலிருந்து 2 மன்ஹாட்டன் தூரத்தில் உள்ள செல்களை சுற்றுப்புறத்தில் குறிக்கும் பின்னர் நீங்கள் 3 க்கு சமமாக நகர்த்துவீர்கள் நீங்கள் 2 எனக் குறிக்கப்பட்ட சுற்றுப்புறத்து கலங்களைப் பார்கவும் 3 3 3 மற்றும் 3 எனவே 3 எனக் குறிக்கப்பட்ட எந்த கலத்தையும் நீங்கள் காண்கிறீர்கள் 3 என நீங்கள் எந்த கலத்தையும் எடுத்துக் கொண்டால் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு மன்ஹாட்டன் தூரம் 3 வரை S வரை வேறு 3 1 2 3 ஐ எடுத்துக் கொள்ளும் எனவே இந்த லேபிள்கள் உண்மையில் மன்ஹாட்டன் தொடக்க புள்ளியான S எனவே நீங்கள் இது போன்ற கலங்களை லேபிளிங் செய்கிறீர்கள் இலக்கு செல் T குறிக்கப்படும் வரை இந்த லேபிளிங் தொடர்கிறது அதைச் செய்வதற்கு எங்களுக்கு L எண்ணிக்கை படிகள் தேவை என்று சொல்லலாம் எனவே L குறுகிய பாதையின் நீளத்தைக் குறிக்கும் ஏனென்றால் நாங்கள் மன்ஹாட்டன் தூரத்தைப் பொறுத்து ஒரு அகலமான முதல் தேடலைச் செய்கிறோம் நாங்கள் மன்ஹாட்டன் தூரத்தில் 1 பின்னர் தூரம் 2 பின்னர் 3 தூரத்தில் உள்ள அனைத்து கலங்களையும் பார்வையிடுகிறோம் தொடரவும் L என்ற லேபிளைக் கொண்டு நீங்கள் கலத்தை அடைந்தவுடன் அதாவது நாங்கள் ஏற்கனவே கலத்தை அடைந்துவிட்டோம் L என்பது நீங்கள் செல்ல வேண்டிய குறைந்தபட்ச செல்கள் அங்கு செல்ல நீங்கள் செல்ல வேண்டிய செல்கள் மிகக் குறுகிய பாதை என்று சொல்லலாம் எனவே நீங்கள் T ஐ அடைய முடியாவிட்டால் செயல்முறை தோல்வியடையும் அடுத்த கட்டத்தில் எந்த புதிய கட்ட கலத்தையும் லேபிளிட முடியாத ஒரு கட்டத்தை நீங்கள் அடைவீர்கள் அதாவது பாதை இல்லை அல்லது இரண்டாவதாக உங்களிடம் இருந்தால் உங்களிடம் சில மேல் பிணைப்பு M இருந்தால் நீங்கள் சொல்லும் ஒரு பாதையின் நீளத்திற்கு என் பாதை M ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது பிறகு நான் M ஐ அடைந்துவிட்டேன் என்று பார்த்தால் ஆனால் இன்னும் பாதை கிடைக்கவில்லை என்றால் நீளத்தின் பாதை M ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இல்லை என்று நீங்கள் முடிவு செய்யலாம் இது இது கட்டம் 1 ஆகும் இப்போது நாங்கள் அதை லேபிளிட்ட பிறகு கட்டம் 2 பின்வாங்கல் கட்டத்தைக் கொண்டுள்ளது எனவே இலக்கு செல் T இலிருந்து நாம் முறையாக மூல கலத்தை நோக்கி பின்வாங்குகிறோம் இப்போது இங்கே நீங்கள் புரிந்துகொண்ட ஒரு விஷயம் நான் வரைந்த இந்த வரைபடத்தை மீண்டும் பார்ப்போம் இந்த கலத்தை கருத்தில் கொள்வோம் எனவே இது இலக்கு என்று அழைப்போம் எனவே நீங்கள் 3 என்ற லேபிளைக் கொண்ட கலத்தை வைத்தவுடன் 3 இலிருந்து 1 குறைவான 2 என்ற லேபிளைக் கொண்ட கலத்திற்கு செல்ல முயற்சிப்போம் எனவே 2 மாற்று வழிகள் உள்ளன என்பதை இங்கே காணலாம் அல்லது நீங்கள் இங்கே செல்லலாம் நான் இங்கு செல்கிறேன் இந்த 2 இலிருந்து நீங்கள் 1 எனக் குறிக்கப்பட்ட ஒரு கலத்திற்குச் செல்கிறீர்கள் எனவே இங்கே மீண்டும் 2 தேர்வுகள் உள்ளன ஒன்று நீங்கள் இங்கே செல்லலாம் அல்லது நீங்கள் இங்கே வரலாம் நான் இங்கே செல்ல ஒரு முறை நான் 1 ஐக் கொண்டுள்ளேன் 1 இன் அருகிலுள்ள செல் அது எங்குள்ளது என்பதைக் கண்டுபிடிப்பது என்று எனக்குத் தெரியும் எனவே நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வரிசை இது 3 என பெயரிடப்பட்ட கலத்திலிருந்து தொடங்கி 2 என பெயரிடப்பட்ட ஒரு கலத்திற்குச் செல்லுங்கள் 1 என பெயரிடப்பட்டுள்ளது மற்றும் பல மற்றும் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பார்க்கும்போது பல தேர்வுகள் அல்லது சாத்தியங்கள் இருக்கலாம் எனவே நான் சொன்னது போல் கலங்களின் தேர்வு உள்ளது ஆனால் உங்களைப் போன்ற சில எளிய பட்டறிவை நீங்கள் பின்பற்றலாம் தேவைப்படாவிட்டால் திசையை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அதாவது வளைவுகளின் எண்ணிக்கையைக் குறைக்க முயற்சிக்கிறோம் உதாரணமாக இந்த T முதல் S வரை நீங்கள் இது போன்ற ஒரு பாதையை பின்பற்றலாம் ஆனால் நிச்சயமாக இந்த எடுத்துக்காட்டில் எந்த பாதையிலும் 1 வளைவு இருக்கும் ஆனால் S முதல் T வரை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் கொண்டிருக்கலாம் பாதை இது போன்றது அல்லது நீங்கள் இது போன்ற ஒரு பாதையை வைத்திருக்க முடியும் இரண்டும் ஒரே நீளம் கொண்டவை ஆனால் இரண்டாவது பாதையில் அதிக எண்ணிக்கையிலான வளைவுகள் உள்ளன ஐ ரூட்டிங்கில் குறைந்த எண்ணிக்கையிலான வளைவுகள் சிறந்தது ஏனென்றால் அந்த விஷயத்தில் ஒன்றோடொன்று இணைப்பின் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் எனவே கட்டம் 2 இல் நாம் வளைவுகளின் எண்ணிக்கையை உள்ளுணர்வாகக் குறைக்க முயற்சிக்கிறோம் கட்டம் 3 என்பது நீங்கள் ஒரு பாதையை கண்டுபிடித்தவுடன் கட்டம் 1 இன் போது பெயரிடப்பட்ட அனைத்து கலங்களையும் அடையாளம் காணப்பட்ட பாதையையும் அழிக்கிறீர்கள் அவற்றை இப்போது தடைகளாக ஆக்குகிறீர்கள் ஏனென்றால் அடுத்த ரூட்டிங் படிக்கு இந்த செல்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன அவை தடைகளாக செயல்படும் எனவே நான் விளக்க முயற்சித்த அலை பரப்புதல் செயல்முறை தேடல் சிக்கலானது அலை பரப்புதல் செயல்முறையைப் போன்றது இது ஒரு பரந்த தேடல் பாணியில் செல்கிறது எனவே ஒரு உதாரணத்தை உருவாக்க முயற்சிப்போம் இது போன்ற ஒரு சிக்கலான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு எனக்கு ஒரு கட்டம் கலங்கள் உள்ளன 6 வரிசைகள் மற்றும் 7 எண் அல்லது நெடுவரிசைகள் கருப்பு நிறத்தில் குறிக்கப்பட்ட சில செல்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளன அவை தடைகள் நீங்கள் அவற்றை ரூட்டிங் செய்ய பயன்படுத்த முடியாது இது உங்கள் ஆதாரம் இது உங்கள் இலக்கு மற்றும் மூலத்திலிருந்து இலக்குக்கான பாதையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கட்டம் 1 உடன் தொடங்குவோம் i 1 க்கான கட்டம் 1 S இலிருந்து 1 தொலைவில் உள்ள செல்களைக் கண்டுபிடித்து அவற்றை 1 உடன் முத்திரை குத்த முயற்சித்தேன் இதுபோன்ற 3 செல்கள் உள்ளன அடுத்த கட்டத்தில் 1 இன் அண்டை செல்கள் 2 என குறிக்கப்படும் எனவே இந்த செல் 2 ஆக இருக்கும் இது 2 இது 2 இது 2 இது 2 ஆக இருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் தொடர்கிறீர்கள் மூன்றாவது கட்டத்தில் அண்டை செல்கள் 2 க்குள் இருக்கும் இந்த செல் இந்த செல் மற்றும் இந்த செல் அவை 3 என குறிக்கப்படும் மீண்டும் அடுத்த கட்டத்தில் இது 4 ஆக இருக்கும் இது 4 ஆக இருக்கும் இது 4 ஆக இருக்கும் இது போல 5 இது 5 ஆக இருக்கும் இது 5 ஆக இருக்கும் இது 5 ஆக இருக்கும் பின்னர் இது 6 ஆக இருக்கும் இது இருக்கும் 6 இது 6 ஆக இருக்கும் இது 6 ஆக இருக்கும் இந்த 4 செல்கள் பின்னர் 7 1 2 3 4 4 செல்கள் 7 ஆக இருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் செல்கிறீர்கள் இந்த 7 நீங்கள் பெயரிடப்பட்ட கலமானது இலக்கை ஒட்டியுள்ள ஒரு கட்டத்தை நீங்கள் அடைந்திருப்பதைக் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் இலக்கை அடைந்துவிட்டீர்கள் எனவே இங்கிருந்து நீங்கள் தீர்வைக் கண்டுபிடிக்க T முதல் S வரையிலான பாதையை மீண்டும் பெறலாம் இப்போது 2 மாற்று வழிகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது போன்ற ஒரு பாதையை நீங்கள் பின்பற்றலாம் இது போன்றது அல்லது 7 6 5 பின்னர் 4 பின்னர் 3 2 1 ஐப் பின்பற்றலாம் எனவே இங்கே நீங்கள் இங்கே மற்றொரு வளைவு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நான் சொன்னது போல் கட்டைவிரல் விதி தேவையில்லை வரை திசைகளை மாற்றக்கூடாது எனவே 7 இலிருந்து அருகிலுள்ள செல் 6 ஐக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இது போன்ற திசையில் உள்ளது இது மறுபயன்பாட்டு கட்டம் பின்னர் 6 முதல் 5 வரை லேபிளைக் கொண்ட ஒரு கலத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் பின்னர் 5 முதல் 4 வரை அதே திசையில் எதுவும் இல்லை என்று நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் நீங்கள் 3 என்ற லேபிளைக் கொண்ட ஒரு அண்டை இடத்தை தேடுகிறீர்கள் அது இந்த பக்கத்தில் 3 பின்னர் மீண்டும் 2 ஐத் தேடுங்கள் 1 ஐத் தேடுங்கள் பின்னர் S அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம் எனவே உங்களுக்கு சரியான பாதை கிடைத்தது எனவே இது உங்கள் கட்டம் 2 ஆகும் இப்போது இந்த கட்டம் முடிந்ததும் மூன்றாம் கட்டத்தின் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மூன்றாம் கட்டமாக நீங்கள் அனைத்து லேபிள்களையும் அழித்துவிட்டீர்கள் நான் என்ன சொன்னேன் இதை நீங்கள் கண்டறிந்த எந்த பாதையும் இப்போது தடைகளாக குறிக்கப்படும் இப்போது அடுத்த கட்டத்தில் நீங்கள் மற்றொரு ஜோடியைக் கொண்டிருக்கலாம் இந்த செல் உங்கள் மூலமாக இருக்கும் இந்த செல் உங்கள் இலக்காக இருக்கும் பின்னர் மீண்டும் இந்த செல்கள் இலக்காகக் குறிக்கப்படும் மூலத்திலிருந்து அலை முன் பரப்பலைத் தொடங்குவோம் இப்போது கருத்தில் எளிமையான ஒரு முறையைப் பற்றி நாங்கள் விவாதித்திருப்பதைப் பாருங்கள் மேலும் இது குறைந்தபட்ச நீளத் தீர்வையோ அல்லது அதைக் கண்டுபிடிக்கும்போதெல்லாம் குறுகிய பாதையையோ தரும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் எல்லா பாதைகளையும் இணையாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் 1 இன் தூரம் 2 இன் தூரம் 3 இன் தூரம் i தொலைவில் உள்ள அனைத்து கலங்களும் நாங்கள் இணையாக பரிசீலித்து வருகிறோம் எனவே ஒரு படிக்குப் பிறகு நீளம் 1 இன் குறுகிய பாதை இருந்தால் அந்த பாதையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அது அந்த புள்ளியைத் தொடும் எனவே எங்கள் அடுத்த சொற்பொழிவில் இந்தத் திட்டத்தின் நினைவகத் தேவைகள் தொடர்பான சில சிக்கல்களைப் பார்ப்போம் அதற்கு எவ்வளவு எளிமையான கணக்கீடு தேவைப்படலாம் மற்றும் சில நேரங்களையும் நினைவகத்தையும் குறைக்கக்கூடிய சில வழிகளையும் சேமிப்பக சிக்கலையும் இந்த வழிமுறையில் காணலாம் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்